டைம் டிபெண்டன்ட் ஷ்ரோடிங்கர் இக்வேசன் த புரோபபிலிட்டி கரண்ட் டென்சிட்டி அண்ட் த கண்டினியூட்டி இக்வேசன் பார் த புரோபபிலிட்டி டென்சிட்டி முந்தைய விரிவுரையில் நிச்சயமற்ற கொள்கை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் x மற்றும் p ஐப் பொறுத்தவரை xp எப்போதுமே 2 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் கௌச்சி ஸ்வார்ட்ஸ் சமத்துவமின்மையைப் பயன்படுத்தி குவாண்டம் நிபந்தனையுடன் இது பெறப்பட்டது குவாண்டம் இயக்கவியலில் இது எவ்வாறு தோன்றும் என்பது பற்றிய வாதங்களை நான் உங்களுக்கு வழங்கினேன் ஒன்று நான் ஒரு துகள் ஒரு அலை பாக்கெட்டாக கருதினால் அலை பாக்கெட்டின் அளவு துகள் நிலையில் உள்ள நிச்சயமற்ற தன்மை ஆகும் இந்த அலை பாக்கெட் வெவ்வேறு வழக்குகளின் அலைகளைக் கொண்டு செல்கிறது எனவே இயங்குவிசையும் நிச்சயமற்றது எனவே xp என்பது h இன் வரிசையில் இருக்கும் நான் உங்களுக்கு வழங்கிய மற்ற வாதம் நிலைக்கு ஐகேன் செயல்பாட்டைப் பயன்படுத்துவதாகும் இது ஒரு δ செயல்பாடு இது அனைத்து சம வீச்சுகளின் சமதள அலைகளையும் கொண்டுள்ளது இதனால் x என்பது 0 ஆக இருந்தாலும் p என்பது க்கு செல்லும் எனவே நீங்கள் x ஐ சிறியதாகவும் மேலும் சிறியதாகவும் செய்யும்போது p முடிவிலிக்கு செல்கிறது நான் உங்களுக்கு வழங்கிய மூன்றாவது எடுத்துக்காட்டு ஒரு சமதள அலை அதாவது நிலையான இயங்குவிசையுடன் ஒரு துகள் இருந்தால் அதனுடன் தொடர்புடைய அலை என்பது எல்லையற்ற அலை அங்கு x→∞ இருப்பினும் p0 எனவே நீங்கள் இரண்டு உச்சநிலைகளையும் இடையில் ஏதோவொன்றையும் பார்த்திருக்கிறீர்கள் இன்று நான் புதிய தலைப்பில் தொடங்குவதற்கு முன் மற்றொரு வாதத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் அதுதான் ஹைசன்பெர்க்கின் Heisenberg's நுண்ணோக்கி என அழைக்கப்படுகிறது x மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேகத்தை 100 துல்லியத்துடன் ஏன் என்னால் தீர்மானிக்க முடியவில்லை என்பதையும் இது உங்களுக்குக் கூறுகிறது எனவே இதை ஒரு சிவப்பு புள்ளியால் ஒரு நுண்ணோக்கி மூலம் காண்பிக்கப்படும் ஒரு துகள் லென்ஸைப் பார்க்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த லென்ஸின் ஆரம் a மற்றும் நான் கீழே இருந்து இந்த துகள் மீது ஒளி பிரகாசிக்கிறேன் எனவே அது துகள்களைத் தாக்கி நுண்ணோக்கியில் செல்கிறது துகள் தாக்கும் ஒளி நுண்ணோக்கிக்குச் சென்றால் அது சிவப்பு நிறத்தில் காட்டப்படும் இந்த கோணத்திற்குள் செல்ல வேண்டும் எனவே மீண்டும் அதை தெளிவுபடுத்துகிறேன் இது நுண்ணோக்கி இது துகள் மற்றும் ஒளி கதிர்கள் இந்த கோணத்தில் செல்ல வேண்டும் இது a மற்றும் நாம் துகளை குவிநீளத்தில் வைத்திருக்கிறோம் அதாவது இந்த கோணத்தை நான் இங்கே கருப்பு நிறத்தால் af ஆக காண்பிப்பேன் கதிர்கள் ஃபோட்டான்களாக வருகின்றன என்பதை இப்போது கவனியுங்கள் ஒரு ஃபோட்டான் நேராக வரும் ஒரு கோணம் அதாவது இந்த திருப்புமை மாறுகிறது எனவே ஃபோட்டானின் வேகத்தில் ஏற்படும் மாற்றம் pphoton ஆக இருக்கும் இது pphotonaf ஆகும் எனவே ஃபோட்டான் எலக்ட்ரானுக்கு ஒரு உந்து கொடுக்கிறது எனவே ஃபோட்டான் துகள்களுக்கு ஒரு உந்து கொடுக்கிறது என்பதையும் இது துகள்களின் இயங்குவிசை அதே அளவு pphotonaf மூலம் மாற்றுவதையும் குறிக்கிறது எனவே இந்த துகள் இயங்குவிசையை மாற்றுவேன் நான் அதை பின்னர் அளவிட்டால் ஃபோட்டான் அதைத் தாக்கும் முன்பு என்னவென்று சொல்ல முடியாது எனவே ஒரு துகள் இயங்குவிசையில் உள்ள நிச்சயமற்ற தன்மை நான் கவனித்தால் அது இந்த வரிசையில் இருக்கும் மேலும் இந்த திசை x திசையில் மாறுகிறது இதை இங்கே காண்பிக்கிறேன் இது என்னுடைய திசை x துகள் நிலை பற்றி எப்படி இப்போது நுண்ணோக்கியின் பிரித்திறண் lighta இன் வரிசையில் உள்ளது எனவே நாம் என்ன சொல்ல முடியும் என்றால் இந்த துகள் ஒரு கோணத்திற்குள் தீர்மானிக்கப்படலாம் இது இந்த கோணத்திற்குள் இருக்கிறது ஆகையால் x இன் நிலை f வரிசையில் இருக்கப் போகிறது இது lighta ஆகும் எனவே துகள் நிலையை என்னால் தீர்மானிக்க முடியாது இந்த x ஐ விட சிறந்த துல்லியத்துடன் இதன் விளைவாக துகள் மற்றும் இந்த தயாரிப்பு xplightapphotonaf க்கும் ஒரு வேக மாற்றம் உள்ளது இது a என்பது f ஐ ரத்துசெய்கிறது மற்றும் lightpphoton∼hரத்து செய்கிறது எனவே Δxp∼h எனவே இந்த வாதத்தின் மூலம் நீங்கள் காண்பது என்னவென்றால் நான் x இன் துல்லியத்துடன் ஒரு துகள் கவனிக்க வேண்டும் என்றால் நான் x ஐ சிறப்பாகவும் மேலும் சிறப்பாகவும் செய்ய விரும்பினால் நான் குறுகிய மற்றும் குறுகிய அலைநீளத்தைப் பயன்படுத்த வேண்டும் நான் குறுகிய மற்றும் குறுகிய அலைநீளத்தைப் பயன்படுத்தினால் துகள் இயங்குவிசையில் ஏற்படும் மாற்றம் அதிகம் எனவே நிச்சயமற்ற கொள்கையால் வரையறுக்கப்பட்டதை விட அதிக துல்லியத்துடன் இயங்குவிசையும் நிலையையும் என்னால் தீர்மானிக்க முடியாது எனவே இது ஒரு வாதமாகும் இது பெட்டியிலும் வந்துள்ளது நிச்சயமற்ற வாதத்தின் நிச்சயமற்ற கொள்கையின் இந்த நிறைவுடன் நான் இப்போது நேரத்தை சார்ந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டிற்கு செல்லப் போகிறேன் நேரத்தை சார்ந்து இருக்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதுவரை நாங்கள் நிலையான நிலை ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைக் கையாண்டோம் நிலையான சமநிலையை அலை சமன்பாட்டிற்கு வளர்க்கும் வாதங்களை நாங்கள் கொடுத்தோம் என்பதை நினைவில் கொள்க இப்போது நாம் புரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் அலை செயல்பாடு காலத்துடன் எவ்வாறு மாறுகிறது என்பதுதான் எனவே இதுவரை நாம் இதைக் கணக்கிட்டிருப்பது இது எனக்கு ψ தருகிறது நான் என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் xt ஏனென்றால் என்னிடம் ஒரு முறை அது காலத்துடன் உருவாகிறது மேலும் இது நேரத்தை சார்ந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டால் நிர்வகிக்கப்படுகிறது உண்மையில் வரலாற்றுக்குச் செல்லாமல் அது எவ்வாறு வருகிறது என்பதைப் பற்றி நான் உங்களுக்கு வழங்கிய சமன்பாட்டைiℏdψdt எனக் கொடுக்கிறேன் நான் மீண்டும் ஒரு பரிமாணத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறேன் 22m க்கு சமம் இப்போது நான் ஒரு பகுதி வழித்தோன்றலைப் பயன்படுத்தப் போகிறேன் ஏனெனில் இது x மற்றும் t இரண்டையும் சார்ந்துள்ளது எனவே 2xtx2Vxψxt 3D அனலாக் iℏdψrtdt 22m2rtVrψrt ஆக இருக்கும் இப்போது இந்த ஆபரேட்டர் மைனஸ் 22md2dx2Vx ஆற்றல் ஆபரேட்டர் அல்லது ஹாமில்டோனியன் என்பதை நினைவில் கொள்க எனவே பெரும்பாலும் இந்த சமன்பாடு iℏdψrtdtHψrt என்றும் எழுதப்படுகிறது இது ஒரு முழுமையான ஷ்ரோடிங்கர் சமன்பாடாகும் இது நிலையான நிலைகளின் மேலே நிலையான நிலைக்குச் செல்லும் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு எனவே நேரத்தை சார்ந்து இருக்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு என்ன என்பதை இப்போது பார்ப்போம் நிலையான நிலைகளுக்கு டி இ கொடுப்பதைப் போல நான் எழுதப் போகிறேன் எனவே எனக்கு iℏ∂ψ∂tH உள்ளது முதல் நிலையான நிலை நான் n இல் H இயக்கத்தை எழுதப் போகிறேன் இது எனக்கு Enn ஐ வழங்குகிறது ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் நிலையான நிலை தீர்வுகளுக்கு எனக்கு iℏdndtEnn உள்ளது உடனடியாக நீங்கள் nrt என்பது nr0 அல்லது எந்த நேரத்திலும் இருக்கப்போகிறது என்ற தீர்வை எழுதலாம் எனவே இதை நான் எழுதலாம் நேரம் சுயாதீனமாக e iEnt எனவே அலை செயல்பாடு அல்லது ஒரு ஐகேன் செயல்பாடு உருவாகிறது எனவேnrt என்பது n ஆகும் இது e iEnt இன் ஒரு இடமாகும் நிகழ்தகவு அடர்த்தி பற்றி என்ன எனவே நிகழ்தகவு அடர்த்தி nrt2 மற்றும் அது nr2 ஆக வழங்கப்படுகிறது ஏனெனில் e iEnt21 எனவே இது நேரத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே ஒரு நிலையான நிலைகளுக்கு நிகழ்தகவு அடர்த்தி நேரத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது அதனால்தான் இவை நிலையான நிலைகள் பொதுவாக இருப்பினும் எனக்கு ஒரு ஐகேன் செயல்பாடு இல்லாத அலை செயல்பாடு இருந்தால் அது நேரத்துடன் மாறப்போகிறது இது எவ்வாறு வழங்கப்படப் போகிறது எனவே பொதுவாக எனக்கு iℏdψdtH உள்ளது இப்போது H இன் ஐகேன் செயல்பாடுகள் ஒரு முழுமையான தொகுப்பை உருவாக்குகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் நாங்கள் சில விரிவுரைகளுக்கு முன்பு செய்தோம் எனவே ஒரு பொது ψrt ஐ ∑Cnnrt∑Cnne iEnt என எழுதலாம் அதை நாம் எவ்வாறு பெறுவது இதைப் பெற நாம் t0 நேரத்தில் எழுதலாம் ∑Cnnr என வழங்கப்படும் எல்லை நிபந்தனையுடன் ஒத்த ஒரு ψ ஐ தயார் செய்கிறோம் இது எப்போதும் செய்யப்படலாம் ஏனெனில் n ஒரு முழுமையான தொகுப்பை உருவாக்குகிறது மேலும் இது ∑Cniℏn∂t என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்யப் போகிறது இது ∑CnHn ஆகும் இது ∑CnEnn ஐத் தவிர வேறில்லை எனவே இதற்கான சமன்பாடு iℏ∂ψrt∂t∑CnEnnrt ஆக இருக்கும் நேரத்தை சார்ந்து n's மற்றும் rt∑CnnrtnCnnre iEntஎன n எழுதுவதன் மூலம் இது திருப்தி அடையப் போகிறது நான் iℏ∂ψrt∂t செய்தால் இது nCnnriℏ iEne iEnt க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் நான் விதிமுறைகளை ரத்து செய்தால் i முறைகள் i என்பது 1 இக்கு சமம் ஆகும் எனவே இது nCnnrtEn சமம் எனவே இது நாம் முன்பு பார்த்த அதே சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது எனவே இதுதான் தீர்வு நான் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பெட்டி சிக்கலில் எனக்கு துகள் இருப்பதாகவும் நான் ஆரம்ப நிலை r0πxL பெட்டியின் நீளம் L என்றும் என்ன அது மற்றும் நாம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் ψrt என்பதும் நீங்கள் முன்னால் இயல்பாக்குதல் மாறிலிக்கு நான் வரவில்லை என்று கேட்கலாம் எனவே நான் எழுத முடியும் அது முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நான் சரியாக கவனம் செலுத்துவது ஒரு பொருட்டல்ல இப்போது ஐகேன் செயல்பாடு ψrt ஐ கண்டுபிடிக்க நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் சிக்கலின் ஐகேன் செயல்பாடுகளின் அடிப்படையில் πxL ஐ எழுதுவதுதான் பின்னர் இது nrt ஆக இருக்கும் அல்லது இது nCnnre iEnt க்கு சமம் எனவே ஐகேன் செயல்பாடுகளின் அடிப்படையில்πxL இன் விரிவாக்கத்தைக் கண்டுபிடிப்பேன் எனவே நான் πxL sin πxL πxL ஐ எழுத முடியும் இது sin πxL 121 cos 2πxL ஐப் போன்றது இது நான் 12sin πxL 12sin πxL cos 2πxL என எழுத முடியும் இதை நான் 12sin πxL 12sin πxL cos 2πxL என எழுத முடியும் 12sin 2πxLπxL sin 2πxL πxL என நான் எழுதலாம் எனவே இது 12sin πxL 14sin 3πxL 14sin πxL ஆக வெளிவருகிறது இது 34sin πxL 14sin 3πxL க்கு சமம் எனவே நான் இப்போது πxL ஐ இரண்டு ஐகேன் செயல்பாடுகளின் அடிப்படையில் எழுதியுள்ளேன் அதனுடன் தொடர்புடைய ஆற்றல்களுடன் E1 மற்றும் E3 இவை நமது முந்தைய விரிவுரைகளிலிருந்து அறியப்படுகின்றன E1 என்பது n1 க்கும் இது 222mL2 E3 என்பது n3க்கும் எனவே இது 9222mL2 ஆகும் எனவே இந்த அலை செயல்பாடு உருவாகப் போகிறது எனவே ψxt என்பது nCnnxe iEnt ஆக வழங்கப்பட உள்ளது இந்த விஷயத்தில் இது Cn க்கு சமமாக இருக்கும் இது இயல்பாக்கம் மாறிலி 34sin πxL e iE1t 14sin 3πxL e iE3t எனவே அலை செயல்பாடுகள் காலப்போக்கில் உருவாகின்றன எனவே நேரத்தை சார்ந்து இருக்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாடு அலை செயல்பாடுகள் காலப்போக்கில் எவ்வாறு உருவாகின்றன என்பதை iℏ∂ψ∂tH உங்களுக்குக் கூறுகிறது ஹாமில்டன் ஹாமில்டோனிய ஆற்றலின் ஐகேன் செயல்பாடுகளுக்கான நிகழ்தகவு அடர்த்தி ஐகேன் செயல்பாடுகள் காலத்துடன் மாறாது ஒரு பொதுவான அலை செயல்பாட்டிற்கான நிகழ்தகவு அடர்த்தி காலப்போக்கில் மாறப்போகிறது என்பதை இந்த எடுத்துக்காட்டில் இருந்து பார்க்கலாம் ஒரு பொதுவான அலை செயல்பாடுகளின் நிகழ்தகவு அடர்த்தி காலத்துடன் மாறப்போகிறது இப்போது மின்னோட்டம் அடர்த்தி மற்றும் நிகழ்தகவு அடர்த்திக்கு இடையில் நேரத்தை சார்ந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி ஒரு உறவைப் பெறுகிறேன் எனவே நேரத்தை சார்ந்த கோட்பாட்டில் மின்னோட்டம் அடர்த்தி மற்றும் நிகழ்தகவு அடர்த்தி நேரத்தை சார்ந்த கோட்பாட்டில் மின்னோட்டம் அடர்த்தி ஏன் இருக்க வேண்டும் இது மிகவும் எளிதானது ஏனென்றால் நிகழ்தகவு அடர்த்தி இதை என எழுத அனுமதிக்கிறேன் மீண்டும் 1D க்கு என்னை கட்டுப்படுத்துகிறேன் இது xt2நேரம் சார்ந்தது எனவே dρdt≠0 மொத்த நிகழ்தகவு எப்போதும் 1 ஆக இருப்பதால் நிகழ்தகவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தொடர்ச்சியான சமன்பாடு திருப்தி அடையும் நீங்கள் dρdtj ஐ கொண்டிருக்க வேண்டும் 1D இல் அது dρdtjx∂x0 ஆக இருக்கும் ஆகையால் முழு நிகழ்தகவையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மின்னோட்டம் இருக்க வேண்டும் இப்போது அந்த வெளிப்பாட்டை மின்னோட்டத்திற்காகப் பெறுவோம் எனவே மைனஸ் iℏ∂ψ∂t 22m2x2Vx என்ற சமன்பாட்டை எழுதுகிறேன் எனவே இதை நான் ஆல் பெருக்கி iℏ∂ψ∂t 22m2x2Vx ஐப் பெறப் போகிறேன் அது எனது சமன்பாடு 1 ஆகும் இப்போது சிக்கலான இணைப்பிற்கான சமன்பாட்டை எழுதுகிறேன் இது iℏ∂t 22m2x2Vx ஆக மாறுகிறது இதை நான் ஆல் பெருக்கி எனது இரண்டாவது சமன்பாட்டை மைனஸ் iℏψ∂t 22m2x2Vx என எழுதுகிறேன் இது எனது சமன்பாடு எண் 2 ஆகும் iℏ∂ψ ∂tψ∂t22m2x2 2x2 ஐப் பெற 1 இலிருந்து 2 ஐக் கழிக்கவும் அதனால்தான் எனக்கு மிஞ்சியிருப்பது இப்போது இடது புறம் iℏ ∂t22m ∂x∂x ∂ψ∂x என எழுதலாம் எனவே நம்மிடம் இருப்பது iℏ ∂t22m ∂x∂x ∂ψ∂x எனவே வழித்தோன்றல் நான் இரு பக்கங்களிலிருந்தும் ஒன்றை ரத்து செய்ய முடியும் மேலும் எனக்கு ∂t2mi ∂x∂x ∂ψ∂x கிடைக்கிறது

இது நிகழ்தகவு அடர்த்தி ρrt அல்லது xt தவிர வேறில்லை எனவே இந்த jx என்பது 0 க்கு சமமாக எழுத எனக்கு t∂x கிடைக்கிறது மேலே உள்ள வெளிப்பாட்டிலிருந்து 2mi∂ψ∂x ψ∂x என எழுதலாம் இது மின்னோட்டம் அடர்த்தியைத் தவிர வேறில்லை நீங்கள் அதை கவனமாகப் பார்த்தால் புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது நீங்கள் பாருங்கள் i ∂x என்பது p ஆபரேட்டர் ஆகும் எனவே இது இன் முதல் காலப்பகுதியில் இயங்குகிறது pψ உங்களுக்கு வழங்குகிறது முறைகள் உங்களுக்கு m ஆல் வகுக்கப்பட்ட வேக அடர்த்தி என்பது உங்களுக்கு வேகத்தை அளிக்கிறது எனவே jx என்பது v× ஐப் போன்றது இது கிளாசிக்கல் இயற்பியலில் இருந்து உங்களுக்குத் தெரிந்த மின்னோட்டமாகும் எனவே ∂ψ ∂x இது p×ψ ஐப் போன்றது எனவே pm உங்களுக்குv×ρ gives தருகிறது இது j ஐத் தவிர வேறில்லை நாங்கள் ஏன் ψ∂x செய்கிறோம் முழு விஷயத்தையும் உண்மையானதாக்குவதற்கு ஒரு உதாரணம் தருகிறேன் இயங்குவிசையுடன் நகரும் ஒரு துகள் குறிக்கும் சமதள அலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே எனக்கு சமதள அலை ψeikx உள்ளது மேலும் ஒரு இயல்பாக்கம் மாறிலி C ஐ வைக்கிறேன் என்பது ஒன்றுமில்லை ஆனால் C2 தான் அடர்த்தியானது மின்னோட்டம் அடர்த்தி j2miCe ikx∂Ceikx∂x Ceikx∂xCe ikx இது ℏkmC2 ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது திசைவேகம் தவிர வேறொன்றுமில்லை pm ρ எனவே இது போன்ற மின்னோட்டம் அடர்த்தியை வரையறுக்க இது சரியான அர்த்தத்தை தருகிறது 3D இல் நாம் ஐ வைத்துக்கொள்வோம் இது ψ என வழங்கப்படுகிறது மற்றும் j என்பது இப்போது 2miψ ψ ஆகவும் எழுதப் போகிறோம் எனவே இந்த விரிவுரை ஒன்றின் முக்கிய அம்சங்களை எழுதுவதன் மூலம் நான் இந்த விரிவுரைக்கு இப்போது முடிவிற்கு வந்தேன் px∼h ஐ நிரூபிக்க நுண்ணோக்கி உதாரணத்தை கொடுத்தோம் பின்னர் நேரத்தை சார்ந்து இருக்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைக் கருதினோம் இதுiℏ∂ψ∂tH Hψrt இன் ஐகேன் செயல்பாடுகளுக்கான அடிக்குறிப்பு கொடுக்கப்பட்டதைப் போலவே இது இடப் பகுதி மடங்கு e iEntமேல் எனப்படும் பின்னர் நாம் மின்னோட்டத்தை வரையறுத்துள்ளோம் அல்லது நேரத்தை சார்ந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி இன்னும் துல்லியமான நிகழ்தகவு மின்னோட்டம் அடர்த்தி அது ∂ρ∂tj0ஐ திருப்தி செய்கிறது என்பதைக் காட்டியது எனவே இதன் மூலம் நான் இந்த விரிவுரையை நேரத்தை சார்ந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் முடிக்கிறேன்